நேற்று நாங்கள் மூன்று கட்ட மின்மாற்றி பற்றி ஒரு விவாதம் நடத்தினோம் நான் பல்வேறு வகையான இணைப்புகளை எடுத்துக்கொண்டேன் இறுதியில் நடுநிலை அடிப்படையில் இல்லாமல் நட்சத்திர நட்சத்திர இணைப்பு ஏன் விருப்பமான இணைப்பு அல்ல என்பதை நாங்கள் நியாயப்படுத்தினோம் ஸ்டார் டெல்டா மற்றும் டெல்டா நட்சத்திரம் ஆகிய இரு இணைப்புகளிலும் நாம் 300 கட்ட மாற்றங்களைக் கொண்டிருக்கப் போகிறோம் இயல்பாகவே அவற்றில் ஒன்றை நாம் பெறப்போகிறோம் என்று நாங்கள் அடிப்படையில் கூறினோம் நட்சத்திர டெல்டா ஒரு படி கீழ் இணைப்பாக உள்ளது அதே நேரத்தில் இரண்டாவது ஒரு போகிறது படிப்படியாக இருக்க வேண்டும் எனவே நாம் இதை இயல்பாகவே படிப்படியாகவும் இது ஸ்டெப் அப் இணைப்பாகவும் இருக்கப் போகிறோம் நாங்கள் டெல்டாவுக்கு வந்தபோது டெல்டா நாங்கள் எந்த கட்ட மாற்றமும் இல்லை என்று சொன்னோம் திறந்த டெல்டா உள்ளமைவில் அவற்றில் ஒன்று வெளியேறினால் எனவே திறந்த டெல்டா அல்லது வி இணைப்பு டெல்டா டெல்டா மின்மாற்றியில் மட்டுமே சாத்தியமாகும் இது டெல்டா டெல்டா மின்மாற்றியின் முக்கிய நன்மை ஆனால் ஸ்டார் ஸ்டார் இணைப்பைப் பார்க்கும்போது ஸ்டார் ஸ்டார் இணைப்பில் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் குறிப்பாக நான் டிரான்ஸ்பார்மரை ஆற்றும்போது வரையப்பட்ட மின்னோட்டம் அடிப்படையில் காந்தமாக்கும் மின்னோட்டமாகும் இருப்பினும் மின்னோட்டத்தின் சில முக்கிய இழப்பு கூறுகள் உள்ளன முதன்மையாக நாம் காந்தமாக்கும் மின்னோட்டத்தைப் பார்க்கிறீர்கள் என்றால் காந்தமாக்கும் மின்னோட்டம் பொதுவாக சினுசாய்டல் அல்லாததாக இருக்கும் நான் இரும்பின் ஹிஸ்டெரெஸிஸ் சொத்தைப் பார்க்கிறேன் அத்துடன் ஃபெரோ காந்த மையத்தின் செறிவு சொத்து எனவே இது உண்மையில் 50 ஹெர்ட்ஸ் கூறு ஆகும் இது இயற்கையில் சைனூசாய்டல் ஆகும் இது தவிர மூன்றாவது ஹார்மோனிக் ஐந்தாவது ஹார்மோனிக் ஏழாவது ஹார்மோனிக் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கும் எனவே மூன்றாவது ஹார்மோனிக் கூறு இருந்தால் இது காந்தமாக்கும் மின்னோட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஹார்மோனிக் கூறுகளில் ஒன்றாகும் இது மின்மாற்றி முறுக்கிலிருந்து வெளியேறும் பாதையைக் கண்டறியாது ஏனென்றால் A B மற்றும் C கட்டங்கள் Ia3 Ib3 Ic3 ஐ நான் கொண்டிருக்கிறேன் அவை மூன்றாவது ஹார்மோனிக் கூறுகள் அவர்கள் இணை கட்டமாக இருக்கப் போகிறார்கள் எனவே அவை இணை கட்டமாக இருப்பதால் இந்த மூன்று கூறுகளின் கூட்டுத்தொகையை நாம் பெறப்போகிறோம் அதாவது Ia3 Ib3 Ic3 என்பது பூஜ்ஜியமற்ற கூறு ஆகும் இது 0 க்கு சமமாக இல்லை இது 0 க்கு சமமாக இல்லாததால் மின்னோட்டத்திற்கான பாதையை நான் வழங்க வேண்டும் எனவே நடுநிலை ஒன்று பாதையை அடித்தளமாகக் கொண்டு வழங்க வேண்டும் இல்லையென்றால் மின்னோட்டத்திற்கு சில மாற்று பாதையை நான் வழங்க வேண்டும் எனவே மாற்று பாதை மூன்றாம் முறுக்கு வடிவத்தில் வரலாம் டெல்டாவில் இணைக்கப்பட்டுள்ள மூன்றாம் நிலை முறுக்கு என்னிடம் இருந்தால் அதனால் நான் நட்சத்திரத்தில் முதன்மை இரண்டாம் நிலை நட்சத்திரத்திலும் இருக்க முடியும் அதேசமயம் எனது மூன்றாம் நிலை பெரிய மதிப்பீடு அல்லது பெரிய மதிப்பீட்டைக் கொண்டிருக்கவில்லை அதற்கு வேறு எந்த நோக்கத்திற்கும் சேவை செய்ய வேண்டியதில்லை ஆனால் இது மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டத்தை சுற்றுகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டத்திற்கான பாதையை அது அனுமதிக்காவிட்டால் மின்மாற்றியின் முதன்மை மூலம் காந்தமாக்கும் மின்னோட்டமாக வரையப்படும் மின்னோட்டம் ஒரு சைனசாய்டாக இருக்க நிர்பந்திக்கப்படுகிறது மின்னோட்டம் ஒரு சைனசாய்டு என்றால் ஃப்ளக்ஸ் ஒரு சைனசாய்டு அல்லாததாக இருக்கும் ஃப்ளக்ஸ் ஒரு சைனூசாய்டல் அல்லாத அளவு தூண்டப்பட்ட மின்னழுத்தம் நிச்சயமாக சைனூசாய்டல் அல்லாததாக இருக்கும் ஆனால் மின்னழுத்தமாக நாம் பயன்படுத்துவது சைனூசாய்டல் ஆகும் எனவே இதன் காரணமாக உட்செலுத்தப்பட்ட மின்னழுத்தம் அல்லது பயன்படுத்தப்பட்ட மின்னழுத்தம் மற்றும் தூண்டப்பட்ட ஈ எஃப் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு முரண்பாடு உள்ளது இது உண்மையில் நடுநிலை புள்ளியை ஊசலாடப் போகிறது அல்லது அது அதிக ஊசி போடப் போகிறது மின்மாற்றி செயல்பாட்டைப் பொருத்தவரை சில நேரங்களில் மின்மாற்றி முறுக்குக்குள் மின்னோட்டம் உண்மையில் ஒரு நல்ல அளவுகோல் அல்ல அதனால்தான் நான் நட்சத்திர நட்சத்திரத்தைப் பயன்படுத்தினால் நான் நடுநிலையை தரையிறக்க வேண்டும் இல்லையெனில் அடிப்படையில் டெல்டா இணைக்கப்பட்ட மூன்றாம் நிலை முறுக்கு இருக்கும் ஒரு மூன்றாம் நிலையைப் பயன்படுத்தவும் மாணவர் இந்த டெல்டா இணைக்கப்பட்ட மூன்றாம் நிலை முறுக்கு எவ்வாறு இணைப்போம் பேராசிரியர் நாங்கள் அனைவரும் அதை இரண்டாம் நிலைடன் இணைக்கவில்லை ஏனென்றால் அவை அனைத்தும் பரஸ்பரம் இணைக்கப்பட்டுள்ளன மூன்றாவது ஹார்மோனிக் எங்காவது சுற்ற வேண்டும் முதன்மை ஒருவேளை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை ஆகியவற்றிலிருந்து ஒருவேளை நீங்கள் பாதையை வழங்குவது நல்லது எனவே எங்கும் மின்னோட்டத்தை ஓட்ட அனுமதித்தால் நீங்கள் அதை எங்கும் மின்சாரமாக இணைக்கவில்லை அது அனைத்தும் பரஸ்பரம் இணைக்கப்பட்டுள்ளது எனவே உண்மையில் இங்கே வரையப்பட்ட மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டம் இருந்தால் இதன் மூலம் ஒரு பாதையை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அதை இங்கே புழக்கத்தில் விட முயற்சிக்கும் எனவே அது கொல்லப்படவில்லை நாம் செய்வது மூன்றாவது ஹார்மோனிக் கொல்லப்படுவதல்ல அதைக் கொல்ல வேண்டாம் அதை வாழ அனுமதிக்கவும் அவ்வளவுதான் நாங்கள் செய்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஆகவே எந்தவொரு மின்னோட்டமும் இரண்டாம் நிலை அல்லது முதன்மை அல்லது மூன்றாம் இடத்தில் பாய்கிறது என்றால் அது மற்ற சுருள்களில் மின்னழுத்த வீழ்ச்சி அல்லது மின்னழுத்த தூண்டலை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவை அனைத்தும் பரஸ்பரம் இணைக்கப்படுகின்றன மூன்றாம் நிலைகளில் கூட மின்னோட்டத்தை புழக்கத்தில் விட அனுமதித்தால் அது நிச்சயமாக முதன்மை மீது தூண்டப்பட்ட ஈ எஃப் மீது விளைவுகளை ஏற்படுத்தும் நான் விரும்புவது சைனூசாய்டலாக இருக்க முதன்மை தூண்டப்பட்ட ஈ அதற்காக மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டத்தை எங்காவது அனுமதிக்கிறேன் அவ்வளவுதான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டம் நிச்சயமாக இங்கே பாயும் எனவே மின்மாற்றி அதன் மூன்றாவது ஹார்மோனிக் கூறுகளை எங்காவது வெளியே செல்ல அனுமதிக்கிறோம் அது மூன்றாம் நிலை வழியாக எளிமையானது மின்மாற்றிகள் மூன்று கட்டங்களுக்கு இவ்வளவு மாணவர் வை டெல்டா பேராசிரியர் டெல்டா நான் சுமையை இணைக்கிறோமா இல்லையா டெல்டா முறுக்கு இங்கேயே இருப்பதால் வை டெல்டாவுக்கு அதே பிரச்சினை இருக்காது வை டெல்டா மின்மாற்றியைக் காண்பிப்பேன் முதன்மை போன்றவற்றில் நான் Y இணைப்பைப் பெறப் போகிறேன் டெல்டா இரண்டாம் நிலையில் உள்ளது நான் சுமைகளை இங்கே இணைக்கப் போகிறேன் நான் சுமைகளை நட்சத்திரத்தில் இணைக்கிறேனா அல்லது டெல்டாவை ஒரு விரிவான விஷயம் நான் சுமையை இணைக்கிறேனா இல்லையா என்பது மீண்டும் ஒரு விவரம் ஆனால் இங்கே மூன்றாவது ஹார்மோனிக் கூறு இருந்தால் இங்கேயும் இதுபோன்று புழக்கத்தில் விடலாம் சுமை இல்லாமல் கூட மூன்றாவது ஹார்மோனிக் மின்னோட்டம் தன்னைச் சுற்றிக் கொள்ள ஒரு பாதை இருக்கிறது அதுதான் முக்கியம் அதைத் தவிர வேறொன்றுமில்லை நீங்கள் மூன்றாவது ஹார்மோனிக் எப்படியாவது தரையினூடாக இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை முறுக்கு வழியாகச் சுற்றும் வரை நீங்கள் குறைந்தபட்சம் அதை உயிர்வாழ அனுமதிக்கிறீர்கள் அதுதான் முக்கியம் சரி இதுவரை நாம் பார்த்தது மூன்று கட்ட மின்மாற்றிகள் உண்மையில் மூன்று ஒற்றை கட்ட மின்மாற்றிகளால் ஆனவை ஆனால் மூன்று கட்ட மின்மாற்றியை ஒரு அலையாகப் பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களும் உள்ளன

எனவே நான் இதை ஒரு ஒற்றை அலகு பயன்படுத்தும் போது உண்மையில் இது போன்ற மூன்று கோர்களை நான் கொண்டிருக்கலாம் எனவே கோர்களில் ஒன்று இது போன்றதாக இருக்கலாம் கோர்களில் ஒன்று எப்படி இருக்கும் என்பதைக் காட்ட முயற்சிக்கிறேன் இரண்டாவது கோர் முடியும் இதுபோன்ற ஒன்றாக இருங்கள் மூன்றாவது கோர் இதுபோன்று வெளியே வரலாம் இதை நான் ஓரளவு காட்டியிருக்க வேண்டும் அவை அத்தகைய மூன்று கோர்களாக இருக்கலாம் அவை ஒய் வடிவத்தில் அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கலாம் எனவே எனக்கு இதுபோன்ற மூன்று கோர்கள் உள்ளன எனவே நான் இங்கே முறுக்குகளை காயப்படுத்தப் போகிறேன் இது முதன்மையானது இதேபோல் இது முதன்மையானது இதேபோல் இது முதன்மையானது அதேசமயம் இரண்டாம் நிலை காயம் நான் நடுத்தர காலில் கூட காயமடையவில்லை எனக் காட்டுகிறேன் நடுத்தர காலில் ஏதேனும் காயம் இருக்க முடியும் அது உண்மையில் மூன்று கிளைகளுக்கும் நங்கூரம் புள்ளியாக வேலை செய்கிறது ஆனால் இந்த கிளைகளில் மட்டுமே முறுக்கு வீச நான் தேர்வு செய்யலாம் இப்போது இந்த கிளையில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அது உண்மையில் மூன்று பாய்வுகளின் சுருக்கமாக இருக்கும் சரி நான் நடுத்தர மூட்டு ஐ இருந்தால் நடுத்தர மூட்டு வழியாக செல்லும் மொத்த ஃப்ளக்ஸ் ஏனெனில் இது முறையே ஒரு கட்டம் பி கட்டம் மற்றும் சி கட்டத்திலிருந்து வரும் அனைத்து பாய்வுகளுக்கும் திரும்பிய பாதையாக செயல்படுகிறது இதை மூன்று கட்ட முறுக்கு வழியாக செல்லும் ஒரு சீரான மூன்று கட்ட மின்னோட்டமாக நான் பார்க்கிறேன் என்றால் இது 0 ஆக இருக்க வேண்டும் எனவே நான் இந்த ஃப்ளக்ஸ் 0 ஆக இருக்கப் போகிறேன் ஃப்ளக்ஸ் 0 எனில் எந்தவொரு திடமான முக்கிய பொருளையும் இங்கு வைத்திருப்பதைப் பற்றி நான் உண்மையில் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் ஃப்ளக்ஸ் கடந்து செல்ல எனக்கு எதுவும் தேவையில்லை அல்லது எதையும் எனவே மற்ற மூன்று கால்களிலும் எந்த ஒரு கால்களிலிருந்தும் நீண்டுகொண்டே இருப்பதைப் போல என்னால் நன்றாக கற்பனை செய்து பார்க்க முடிகிறது ஆனால் அது இயந்திரத்தனமாக எனக்கு எந்தவொரு சாத்தியமான ஏற்பாட்டையும் கொடுக்கப்போவதில்லை அது போதுமானதாக இருக்காது பொதுவாக மூன்று கட்ட மின்மாற்றி பற்றி நாம் பேசினால் மையமானது இது போன்றது இது ஒரு ஒற்றை கட்ட வழக்குக்கு ஷெல் வகை கட்டுமானம் போல் தெரிகிறது ஆனால் நான் அடிப்படையில் இது போன்ற மையத்தை கொண்டிருக்கிறேன் எனவே நான் இங்கு ஒரு கட்ட முதன்மை காயம் பி கட்ட முதன்மை காயம் மற்றும் சி கட்ட முதன்மை காயம் இங்கே மற்றும் இதேபோல் இங்கே ஒரு கட்ட இரண்டாம் நிலை காயம் பி கட்ட இரண்டாம் நிலை காயம் மற்றும் சி கட்ட இரண்டாம் நிலை காயம் ஆகியவற்றை நான் இங்கு கொண்டிருக்கிறேன் இப்போது நான் எல்லா டெர்மினல்களையும் வெளியே கொண்டு வந்துள்ளேன் தேவைக்கேற்ப அவற்றை நிச்சயமாக நட்சத்திரம் அல்லது டெல்டாவில் இணைக்க முடியும் நான் மைய மூட்டுகளை முழுவதுமாக அகற்றியிருக்கலாம் பின்னர் மூன்று வெவ்வேறு 1200 பக்கங்களில் இருந்து மூன்று கால்கள் நீண்டுகொண்டிருக்கட்டும் என்று சொல்லியிருக்கலாம் இயந்திரத்தனமாக இது ஒரு சாத்தியமான கட்டமைப்பு அல்ல ஏனென்றால் எனக்கு நடுவில் ஒருவித நங்கூரம் தேவை எனவே ஒரு டம்மியாக இருக்கும் ஒரு நங்கூரத்தைக் காட்டிலும் இரும்புப் பொருளை நான் சேமிக்கிறேன் அவை உண்மையில் 1200 மாற்றப்படாத மூன்று கைகால்களைக் கொண்டிருக்கின்றன சரி ஆனால் நான் சுற்றியுள்ள காற்றை அறிந்த மற்றவரின் ஊடுருவல் என்று நான் கருதப் போகிறேன் இது மிகவும் சிறியது நான் அநேகமாக ஒரு ஐ உருவாக்கினால் இது ஒரு கட்டத்தின் பாய்வு ஆகும் இது தன்னை இரண்டு பகுதிகளாக கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் இதேபோல் நான் ஐப் பார்த்தால் அது மீண்டும் தன்னை மறுபுறத்தில் இரண்டு பகுதிகளாகவும் இதேபோல் பிரிக்கும் ஆகவே இந்த பகுதியின் ஊடுருவல் முடிவிலி அல்ல என்றாலும் இது இன்னும் அதிக ஃப்ளக்ஸ் ஐ ஆக்கிரமிக்கும் என்று நான் கருதுகிறேன் இது மற்றும் எனப் பிரிக்கப்பட்டால் உறுப்பு 2 மற்றும் தயக்கத்தால் வழங்கப்படும் தயக்கம் மூட்டு 3 ஒன்றுதான் இது சற்று வித்தியாசமாக இருக்கலாம் ஏனெனில் நீளம் க்கு சற்று அதிகமாக இருக்கும் C என்று பொருள் ஆனால் இது மிகவும் பாதி கிட்டத்தட்ட பாதி என்று நான் கருதப் போகிறேன் எனவே அதே விஷயம் மாணவர் மாம் ஏன் 1342 தனித்தனியாக மூன்று கைகால்கள் தனித்தனியாக 1342 இணைக்கப்படவில்லை பின்னர் ஆட்டோ டிரான்ஸ்பார்மரின் தனிப்பட்ட கால்கள் மற்றும் அவற்றை இணைக்க வேண்டும் பேராசிரியர் நீங்கள் நுகத்தின் பகுதியை வழங்காவிட்டால் அந்த மேல் பகுதியை நான் நுகம் என்று அழைத்தால் அதுதான் காந்த சுற்றுகளை நிறைவு செய்கிறது இந்த பகுதி நுகம் இதேபோல் இந்த பகுதி நுகம் அங்கு எந்தவிதமான முறுக்குகளும் இல்லை என்பதை நினைவில் கொள்க நுகங்கள் அடிப்படையில் அதிக ஊடுருவக்கூடிய பாதை குறைந்த தயக்க பாதையை உருவாக்குவதற்கு வழங்கப்படுகின்றன மாணவர் நாள் முடிவில் தனிப்பட்ட சுருள்களின் கம்பிகளின் முனைகள் நமக்கு ஏன் தேவை நாம் ஏன் இது தேவை நமக்கு ஏன் காந்த சுற்று தேவை பேராசிரியர் உங்களிடம் காந்த சுற்று இல்லை என்றால் மின்காந்த தூண்டலின் கேள்வி எங்கே மாணவர் அடிப்படையில் தனித்தனியாக A என்பது ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் பி ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் சி ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் இந்த கம்பிகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து வருகிறோம் பேராசிரியர் ஆனால் தற்போதைய பாய்ச்சலின் காரணமாக உண்மையில் வரும் காந்த கோடுகள் ஒரு மூடிய பாதையை கண்டுபிடிக்க வேண்டும் மூடிய பாதையை அவர்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பார்கள் நீங்கள் வேறு எந்த பாதையையும் வழங்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பது அது காற்று வழியாக செல்லும் பார் எனக்கு இது போன்ற ஒரு கால் இருந்தால் அவருடைய கேள்வியை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அவர் கேட்பது என்னவென்றால் என்னிடம் இது இருந்தால் ஒரு கட்ட முதன்மை ஒரு கட்ட இரண்டாம் நிலை போன்ற ஒரு உறுப்பை நான் பெறப்போகிறேன் என்றால் நான் முக்கியமாக இது போன்ற பாய்ச்சலைப் பெறப்போகிறேன் அது காற்று வழியாக தன்னை முடிக்க வேண்டும் வேறு வழியில்லை விமான பாதையின் அதிக தயக்கத்தை நான் விரும்பவில்லை நான் இதைச் செய்ய முயற்சிக்கிறேன் எனவே காந்த சுற்று குறைந்தபட்ச தயக்கத்தை வழங்குகிறது என்பதை உறுதிப்படுத்த எப்போதும் நுகத்தை உள்ளடக்கிய ஃபெரோ காந்த மையத்துடன் மின்மாற்றியை வழங்குகிறோம் அதுதான் காரணம் எனவே இது உங்களுக்குத் தெரிந்த மூன்று கட்ட மின்மாற்றியின் கட்டமைப்புகளில் ஒன்றாகும் ஒற்றை அலகு மற்றும் ஒற்றை அலகு மூன்று கட்ட மின்மாற்றிகள் மீண்டும் விநியோக மட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றன இது தலைமுறை மட்டத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை மாணவர் அடிப்படையில் மூன்று ஆட்டோ மின்மாற்றிகள் நிலைக்கு இணைக்கப்பட்டுள்ளன பேராசிரியர் உண்மையில் இல்லை எனக்கு இன்னும் ஒரு முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தனித்தனியாக உள்ளது நான் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஒன்றாக இல்லை வெளிப்புற மின்மாற்றியில் எனக்கு முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தனித்தனியாக இல்லை எனவே நான் செய்ய முயற்சிக்கிறேன் இது ஒரு கட்டத்தின் முதன்மை இது ஒரு கட்டத்தின் இரண்டாம் நிலை எனவே எனக்கு இரண்டு தனித்துவமான முறுக்குகள் உள்ளன மேலும் எனது தேவைக்கேற்ப அதை நட்சத்திரம் அல்லது டெல்டாவில் இணைக்க எனக்கு வாய்ப்பு உள்ளது சில குறிப்பிட்ட பயன்பாடுகளில் நெகிழ்வுத்தன்மை இருப்பதை நீங்கள் பெரும்பாலும் காணலாம் ஆனால் நீங்கள் உண்மையில் செல்லும்போது அந்த வகையான நெகிழ்வுத்தன்மை இருக்காது சென்று ஒரு மின்நிலையத்தில் ஒரு மின்மாற்றியைப் பார்க்கவும் உதாரணமாக ஒரு துணை மின்நிலையத்தில் இடதுபுறத்தில் எல் சிக்கு அருகில் என்ன இருக்கிறது நீங்கள் நுழையும்போது அதை வலது பக்கத்தில் பார்ப்பீர்கள் உதாரணமாக 11000 440 வி மின்மாற்றி உள்ளது எனவே நீங்கள் இரண்டாம் பக்கத்தில் இருப்பது பொதுவாக ஒரு நட்சத்திர இணைப்பாக இருக்கும் இரண்டாம் நிலை ஒரு நட்சத்திரமாக இருக்கும் முதன்மை டெல்டா அல்லது நட்சத்திரமாக இருக்கலாம் மாறாமல் அது டெல்டாவாக இருக்கலாம் இரண்டாம் நிலை மீது நமக்கு ஏன் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது எனக்குத் தேவைப்படலாம் எனக்கு ஒற்றை கட்ட சப்ளை தேவைப்படும் எனக்கு ஒரு நட்சத்திரம் இல்லையென்றால் நான் ஒரு கட்ட கட்ட விநியோகத்தை எவ்வாறு பெறப்போகிறேன் நான் நடுநிலை மற்றும் நடுநிலை மற்றும் எந்த கட்டங்களுக்கும் இடையில் ஒரு நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு ஒற்றை கட்ட சப்ளை கிடைக்கும் எனவே விநியோக முடிவை நோக்கி விநியோகத்தின் மங்கலான முடிவை நோக்கி மின்மாற்றியின் இரண்டாம் நிலை மாறாமல் நட்சத்திரமாக இருக்கும் இதனால் இறுதி முடித்தல் புள்ளியில் இருந்து ஒற்றை கட்ட விநியோகத்தை நாம் பெற முடியும் வலது மூன்று கட்ட மின்மாற்றிக்கு இவ்வளவு எனவே மின்மாற்றியின் இப்போது இணையான செயல்பாட்டைப் பார்க்க முயற்சிப்போம் எனவே இரண்டு மின்மாற்றிகளை இணையாக எவ்வாறு இணைப்பது மின்மாற்றியின் இணையான இணைப்பிற்கு ஏதேனும் நிபந்தனை உள்ளதா முதலாவதாக மின்மாற்றிகளின் இணையான செயல்பாடு நமக்கு ஏன் தேவை எனவே நமக்கு ஏன் இணையான செயல்பாடு தேவை நாங்கள் ஏன் மின்மாற்றியின் இணையான செயல்பாட்டைக் கொண்டிருக்க வேண்டும் உங்களிடம் இரண்டு மின்மாற்றிகள் இணையாக இணைக்கப்படுவதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா இணையான செயல்பாடு என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலில் புரிந்துகொள்கிறீர்கள் குறைந்தபட்சம் ஒரு சுற்றுவட்டத்தைக் காண்பிப்பேன் பின்னர் அவற்றை ஏன் இணையாக இணைக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இவை இரண்டு மின்மாற்றிகளின் முதன்மையானவை என்று சொல்லலாம் நான் நிச்சயமாக ஒற்றை கட்டத்தைக் காட்டுகிறேன் இவை இரண்டு மின்மாற்றிகளின் இரண்டாம் நிலை ஆகும் மேலும் இது புள்ளி என்று பார்ப்போம் இது புள்ளி இதேபோல் இதை நான் காட்டுகிறேன் இது புள்ளி இது புள்ளி எனவே இந்த திசையில் மின்னழுத்த உயர்வைக் காட்டுகிறேன் இங்கே இந்த திசையில் மின்னழுத்த உயர்வு இப்போது நான் இந்த புள்ளியை இந்த புள்ளியுடன் இணைக்கப் போகிறேன் அதேபோல் இந்த புள்ளி அல்லாத முனையத்தை புள்ளி அல்லாத முனையத்துடன் இணைக்கப் போகிறேன் இப்போதே நான் என்ன செய்கிறேன் இங்கே V1 ஐப் பயன்படுத்தப் போகிறேன் சரி எனவே முதன்மையானது இணையாக இணைக்கப்பட்டுள்ளது இதை இணையாக இணைப்பதன் மூலம் இதைத்தான் அர்த்தப்படுத்துகிறோம் முதன்மைகளை இணையாக இணைத்துள்ளேன் இப்போது செகண்டரிகளைப் பொருத்தவரை மீண்டும் நான் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் இதையும் இதையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் இப்போது நான் சுமைகளை இணைக்க விரும்பினால் அது ஒரு திறந்த சுற்று என்றால் அதுதான் நான் மேலும் எதுவும் செய்யவில்லை நான் சுமை இணைக்க வேண்டும் என்றால் நான் இங்கே சுமை இணைக்க வேண்டும் வலது சுமை அவர்கள் இருவருக்கும் பொதுவானது எனவே சுமை மின்னோட்டம் முற்றிலும் IL என்றும் இங்கிருந்து பாயும் மின்னோட்டம் I1 என்றும் நான் சொன்னால் இங்கிருந்து பாயும் மின்னோட்டம் I2 ஆகும் எனவே I1 I2 IL ஆக இருக்கும் இரண்டு மின்மாற்றிகளின் இணையான செயல்பாட்டின் மூலம் இதைத்தான் நாங்கள் குறிக்கிறோம் எனவே ஒன்றாக ஒரு மின்மாற்றி அல்ல இரண்டு மின்மாற்றிகளின் உதவியுடன் சுமை வழங்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக என்னிடம் 1 kVA மற்றும் 1 kVA இரண்டு மின்மாற்றிகள் இருக்கலாம் நான் உண்மையில் ஒரு சுமைக்கு 1 5 kVA ஐ வழங்க விரும்புகிறேன் எனவே ஒரு மின்மாற்றிகளால் 0 75 வழங்கப்பட வேண்டும் மற்றொரு 0 75 மற்றொரு மின்மாற்றி வழங்க வேண்டும் எனவே 2 kVA வரை செல்ல எனக்கு அந்நியச் செலாவணி உள்ளது ஒருவேளை நான் 1 kVA முதல் 2 kVA வரை சுமை மாறுபாட்டைக் கொண்டிருக்கலாம் ஏ மின்மாற்றி போதுமானதாக இல்லாததற்கு அதுவே காரணம் எனவே நான் இன்னும் ஒரு மின்மாற்றியை வைக்க வேண்டியிருந்தது இதனால் பதில் மறைமுகமாக அளிக்கிறது டி கட்டிடத்துடன் நாங்கள் தொடங்கியபோது ஜவுளி தொழில்நுட்பத் துறை மற்றும் நிர்வாகத் தொகுதிகள் மட்டுமே இருந்தன மொத்த சுமை 20 30 கே ஏ வரிசையில் இருந்திருக்கலாம் எனவே நம்மிடம் ஒரு மின்மாற்றி இருந்தது இது விரிவாக்கத்தைப் பற்றி சிந்திக்கக் கூடியதாக இருக்கலாம் ஒருவேளை 100 கே ஏ மின்மாற்றி நிறுவப்பட்டிருக்கலாம் இப்போது எல்லாம் அதிவேக பாணியில் பெருகிவிட்டன எனவே நாங்கள் உண்மையில் மின்மாற்றிக்கு போதுமான திறனைக் கொண்டிருக்கவில்லை அதைச் செய்வதற்கான ஒரு வழி அந்த 100 கே ஏ மின்மாற்றியை முழுவதுமாக அகற்றி 1 எம் ஏ மின்மாற்றியை வைப்பது அதைச் செய்வதற்கான ஒரு வழி நான் ஒரு 1 எம் ஏ மின்மாற்றியை வைத்தாலும் எந்த உத்தரவாதமும் இல்லை அந்த 1 எம் ஏ நாளை போதுமானதாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட 100 kVA மின்மாற்றியுடன் அதை விட 200 kVA மின்மாற்றி சேர்க்கப்பட்டிருக்கலாம் மேலும் 200 kVA எனவே படிப்படியாக மேலும் மேலும் மின்மாற்றிகள் சேர்க்கப்பட்டன இதனால் அது விரிவடையும் போது நீங்கள் துணை மின்நிலையத்தில் அதிக திறன் சேர்க்கப்படுவீர்கள் எனவே அனைத்து நிகழ்தகவுகளிலும் மெதுவாக விரிவடைந்து வரும் ஒரு விநியோக அமைப்பில் என்ன செய்யப்பட வேண்டும் என்பது மேலும் அதிகமான மின்மாற்றிகள் சேர்க்கப்பட வேண்டும் இதனால் அவை அனைத்தும் இணையாக இயங்குகின்றன எனவே இணையான செயல்பாட்டின் மூலம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் கூட்டு சுமை எனவே ஒரு விநியோக அமைப்பில் விரிவாக்கம் நிகழும் போதெல்லாம் நீங்கள் இணையாக இயங்க அதிக திறன் மின்மாற்றிகளைச் சேர்க்கப் போகிறீர்கள் இதன்மூலம் இதன் அனைத்து சக்தி நிலைகளின் தொகுப்பால் முழுமையான சுமைகளை நாங்கள் பெற முடியும் மின்மாற்றி இந்த மின்மாற்றிகளின் மதிப்பீடுகள் மின்மாற்றியின் இந்த இணையான செயல்பாட்டிற்கு இரண்டு நன்மைகள் உள்ளன ஒன்று என்னிடம் 20 kVA 20 kVA மற்றும் 10 kVA மின்மாற்றி 50 kVA சுமை மொத்தம் 50 kVA சுமை ஆகியவற்றைக் கவனித்துக்கொள்கிறேன் ஒரு 10 kVA மின்மாற்றி வெளியேறினால் அந்த 40 kVA ஐ நான் மிகவும் சிரமமின்றி வழங்க முடியும் எனவே நம்பகத்தன்மை சிறிது மேம்படுகிறது ஏனெனில் நான் அதை பகுதி மதிப்பீடுகளில் செய்கிறேன் எனவே சுமையின் ஒரு பகுதியையாவது என்னால் வழங்க முடியும் சில அவசர மின்சாரம் தேவை எடுத்துக்காட்டாக மருத்துவமனைக்கு வேறு சிலருக்கு உங்களுக்கு முக்கியமான தரவு மையம் தெரியும் எனவே அந்த இடங்களில் நான் மின்சாரம் கொடுக்க வேண்டுமானால் மின்மாற்றி திறனின் ஒரு பகுதியைப் பயன்படுத்தி சக்தியை கொடுக்க முடியும் இது நம்பகத்தன்மை மேம்பாட்டிற்கு உண்மையில் பங்களிக்கும் ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் இரண்டாவதாக எனது டிரான்ஸ்பார்மருக்கான காப்புப்பிரதிகளை சேமித்து வைப்பதை விட 50 kVA தோல்வியுற்றால் முழுமையான 50 kVA ஐ ஒரு காப்பு டிரான்ஸ்பார்மராக அறிந்திருக்கிறேன் 50 kVA மின்மாற்றி மூலம் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் இதை 50 கே ஏ மின்மாற்றியாக சேமிப்பதை விட நான் அதை 10 கே ஏ அல்லது 20 கே ஏ வடிவத்தில் சேமிக்க முடியும் அது போதுமானதை விட அதிகம் எனவே காப்புப்பிரதி செலவு குறைக்கப்பட உள்ளது நிச்சயமாக நான் 150 kVA மின்மாற்றியை நிறுவினால் 50 kVA மின்மாற்றியின் ஒரே ஒரு அலகு இது 20 20 10 உடன் ஒப்பிடும்போது நிறுவலின் போது குறைந்த செலவாகும் எல்லாவற்றிற்கும் தனித்தனி மையம் இருப்பதால் எல்லாவற்றிற்கும் தனித்தன்மை உண்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக நிறுவலின் போது ஒட்டுமொத்த செலவை அதிகரிக்கப் போகிறீர்கள் ஆனால் நம்பகத்தன்மை அம்சத்தைப் பார்க்கிறீர்கள் மேலும் சரக்கு உருப்படி அல்லது காப்புப் பொருளின் சேமிப்பிடத்தைப் பார்க்க இது பொதுவாக பரிந்துரைக்கப்படுகிறது மற்றும் குறிப்பாக நம் தேசத்தைப் போல அது வளர்ந்து வரும் ஒரு அமைப்பில் அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் சக்தி அமைப்பு இன்னும் பெரிய அளவில் விரிவடைகிறது எனவே மின்மாற்றியின் இணையான செயல்பாட்டைக் கொண்டிருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் எனவே மின்மாற்றி பற்றி நாம் படிக்கும்போது இணையான செயல்பாடு மீண்டும் ஒரு முக்கியமான தலைப்பாக கருதப்படுவதற்கான காரணம் இதுதான் ஏனெனில் இது இந்தியாவில் மிகவும் பரவலாக உள்ளது சரி எனவே இணையான செயல்பாட்டிற்கு திருப்தி அளிக்க வேண்டிய அனைத்து நிபந்தனைகளையும் முதலில் பார்க்க முயற்சிப்போம் தயவுசெய்து நான் காண்பிப்பது இங்கே ஒரு ஒற்றை கட்ட வழக்கு என்பதை நினைவில் கொள்க எளிமைக்காக இல்லையெனில் நாம் பொதுவாக பயன்படுத்துவது மூன்றில் உள்ளது கட்டம் அனைத்து விநியோக முறை பரிமாற்ற அமைப்பு அனைத்தும் மூன்று கட்டங்களில் உள்ளன எனவே அதனால்தான் நாம் அதை நடைமுறையில் உண்மையில் செய்கிறோம் அது மூன்று கட்டங்கள் அது ஒற்றை கட்டம் அல்ல எனவே மிக தெளிவாக ஏபிசி கட்ட வரிசையில் ஒரு மின்மாற்றி என்னால் இருக்க முடியாது மற்றொன்று ஏசிபி கட்ட வரிசையில் இதை செய்ய முடியாது இருவருக்கும் ஏபிசி மற்றும் ஏபிசி மின்சாரம் இருக்க வேண்டும் அப்போதுதான் நான் அவற்றை இணையாக இணைக்க முடியும் நான் சொல்வது என்னவென்றால் எனக்கு மூன்று முறுக்குகள் உள்ளன ஏ பி சி மற்ற மின்மாற்றி A1 B1 C1 இன் முதன்மைப் பகுதியில் எனக்கு இன்னும் மூன்று முறுக்குகள் உள்ளன நான் A முதல் A B முதல் B C முதல் C வரை இணைக்க வேண்டும் ஆகவே நான் அவற்றை இணையாக இணைக்கும்போது கட்ட வரிசைகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே கட்ட வரிசைமுறைகள் வித்தியாசமாக இருக்க முடியாது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் மின்னழுத்த விகிதங்கள் நான் V1V2 பார்க்கிறேன் என்றால் அவை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என்னால் இணைக்க முடியாது ஒரு மின்மாற்றி 240440 மற்றொன்று 240480 என்னால் 480 முதல் 440 வரை இணைக்க முடியாது உடனடியாக ஒரு பெரிய சுற்றும் மின்னோட்டம் இருக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட 40 V ஐ சுற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் சரி மின்னழுத்த விகிதங்கள் ஒரே மாதிரியானவை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் இணைப்பதற்கு முன் சரிபார்க்க வேண்டிய மூன்றாவது நிபந்தனை துருவமுனைப்பு அதாவது நாம் பேசிய புள்ளி எனவே புள்ளிகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் மற்றும் புள்ளி அல்லாத முனையங்கள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் எனவே இணைப்பதற்கு முன்பு துருவமுனைப்பு சரியாக சரிபார்க்கப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நிச்சயமாக நான்காவது ஒரு நட்சத்திர நட்சத்திரம் இருந்தால் அது மூன்று கட்ட மின்மாற்றி என்றால் இரண்டாவது மின்மாற்றிக்கு ஒரு நட்சத்திர நட்சத்திரம் எனக்கு நல்லது ஒரு நட்சத்திர டெல்டா மின்மாற்றியுடன் இணைக்கப்பட்ட நட்சத்திர நட்சத்திரத்தை என்னால் கொண்டிருக்க முடியாது கட்ட மாற்றத்தின் காரணமாக இது இயங்காது எனவே மின்மாற்றி 1 மற்றும் 2 இல் உள்ள இணைப்புகள் ஒரே மாதிரியானவை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் நான் மின்மாற்றி 1 க்கான நட்சத்திர நட்சத்திர இணைப்பைப் பற்றி பேசுகிறேன் மின்மாற்றி 2 க்கும் நட்சத்திர நட்சத்திர இணைப்பு இருக்க வேண்டும் அல்லது நட்சத்திர டெல்டா எனக்கு நட்சத்திர டெல்டா இருக்க வேண்டும் இல்லையெனில் எனக்கு இணைப்புகள் இல்லாவிட்டால் அவை சரியாக இயங்காது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே நாங்கள் இரண்டு மின்மாற்றிகளை இணையாக இயக்கும்போதெல்லாம் கடைசியாக இந்த சோதனை ELL203 இலிருந்து அகற்றப்பட்டது மின்மாற்றியின் இணையான செயல்பாட்டை நீங்கள் புரிந்துகொள்ளும் வகையில் இதை மீண்டும் சேர்க்க முடியுமா என்று பார்க்க முயற்சிக்கிறேன் நாம் செய்யும் முதல் மற்றும் முக்கிய விஷயம் துருவமுனைப்பைச் சரிபார்க்க வேண்டும் எனவே அதற்காக நாம் என்ன செய்வது என்பது இதுபோன்ற இரண்டு முதன்மைகளைக் கொண்டிருந்தால் நான் முதலில் அவற்றை இணையாக இணைக்கப் போகிறேன் வெறுமனே நான் அவற்றை இணைக்கப் போகிறேன் இணையாக புள்ளி எங்கே என்பது ஒரு பொருட்டல்ல எனக்கு கூட தெரியாது இது ஒரு பொருட்டல்ல எனவே நான் இரண்டு டெர்மினல்களையும் மற்ற இரண்டு டெர்மினல்களையும் ஒன்றாக இணைப்பேன் பின்னர் நான் விண்ணப்பிக்கப் போகிறேன் இங்கே ஒரு மின்னழுத்த வி 1 என்று சொல்லலாம் இது இங்கே என் இரண்டாம் நிலை இப்போதே நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது இதற்குப் பெயரிடட்டும் இது A B இது A1 மற்றும் B1 எனவே நான் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து வோல்ட்மீட்டரை இதனுடன் இணைக்கப் போகிறேன் நான் இங்கே வி 1 ஐ இணைக்கிறேன் என்றால் அது ஒரு மின்மாற்றிக்கு ஒன்று என்று நான் கருதினால் பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் வி 1 மற்றும் வோல்ட்மீட்டரில் வெளிவருவது 2 வி 1 ஆகும் அதாவது அவை தொடர் கூடுதலாக உள்ளன அவை தொடர் கூடுதலாக இருந்தால் நான் இங்கே பிளஸ் மைனஸ் இங்கே ஒருவேளை பிளஸ் இங்கே மைனஸ் இங்கே இருக்கப் போகிறேன் பின்னர் அவை தொடர் கூடுதலாக உள்ளன நிச்சயமாக இவை இரண்டும் வெவ்வேறு துருவமுனைப்பு கொண்டவை என்று நான் உறுதியாகக் கூற முடியும் நான் ஒன்றாக இணைத்திருப்பது அவை வெவ்வேறு துருவமுனைப்பு கொண்டவை எனவே அவை வெவ்வேறு துருவமுனைப்புடன் இருந்தால் வெளிப்படையாக அவற்றை இணையான செயல்பாட்டிற்கு இணைக்க முடியாது எனவே இணையான செயல்பாட்டிற்கு நாம் செய்யும் முதல் விஷயம் துருவமுனைப்பு சோதனை ஆனால் ஆய்வகத்தில் தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது என்பது முந்தைய தொகுதி நிகழ்த்திய டெர்மினல்கள் எப்படி இருக்கின்றன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் பின்னர் நீங்கள் துருவமுனைப்பு சோதனை இல்லாமல் கூட அதை முன்னெடுத்துச் செல்ல முடியும் பொதுவாக பல முறை குழந்தைகள் தேர்வில் அதைப் போலவே செய்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் துருவமுனைப்பு சோதனை செய்ய விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் நேரம் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் அதையே அவர்கள் கூறுகிறார்கள் பின்னர் மேலே சென்று பொதுவாக அதை இணைக்கவும் சரி சில நேரங்களில் அவர்கள் தவறு செய்து செய்யலாம் அதுதான் உருகி வீசுவதைப் பார்க்கப் போகிறோம் சரி பொதுவாக துருவமுனைப்பு சோதனை செய்யப்பட வேண்டும் எனவே துருவமுனைப்பு சோதனை அடிப்படையில் வோல்ட்மீட்டரைப் படிப்பதன் மூலம் உங்களுக்குச் சொல்கிறது துருவமுனைப்பு நீங்கள் ஒன்றிணைத்ததற்கு நேர்மாறான இயல்புடையதா அல்லது வோல்ட்மீட்டர் வாசிப்பை 0 ஆகப் பெறப் போகிறீர்களா நான் இதை வேறு வழியில் இணைத்திருந்தால் இது எனது முறுக்கு ஒன்று என்று சொல்லலாம் இது மற்ற முறுக்கு இது A என்று சொல்லலாம் இது B மற்றும் இது B இது A மற்றும் நான் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்திருந்தேன் எனவே இது பிளஸ் இது கழித்தல் ஆனால் எனக்கு இது இருந்திருக்கும் இது பிளஸ் மற்றும் இது கழித்தல் எனவே அவர்கள் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் ரத்து செய்வார்கள் நான் இங்கே வோல்ட்மீட்டரை வைத்தால் அது 0 ஐப் படிக்கப் போகிறது ஆர்எம்எஸ் மதிப்பு 0 ஆக இருக்கும் சரி ஆகவே வோல்ட்மீட்டர் வாசிப்பு 0 ஆக இருந்தால் அது எனக்குத் தெரியும் இணையான செயல்பாட்டிற்காக சரியான முனையங்களை ஒன்றாக இணைத்துள்ளேன் எனவே இப்போது நான் என்ன செய்வேன் என்பது மீண்டும் முதன்மை பக்கமாகும் அது எப்படி என்பது முக்கியமல்ல நான் அவற்றை இணைக்கிறேன் எனவே நான் உண்மையில் இந்த இரண்டையும் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைக்கப் போகிறேன் இந்த இரண்டிற்கும் இடையேயான மின்னழுத்தத்தை வி 1 என்று பயன்படுத்துகிறேன் அதேசமயம் எனது இணைப்பு இது போன்றது என்பதை நான் உறுதிப்படுத்தப் போகிறேன் வோல்ட்மீட்டர் வாசிப்பு 0 ஆக இருந்தால் இது சரியான இணைப்பு இங்கே இது 2 வி எனவே இணையான செயல்பாட்டிற்கு இது சரியானதல்ல எனவே நான் அடிப்படையில் வி மற்றும் வி 1 ஐ ஒன்றாக இணைக்கப் போகிறேன் அதேபோல் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைக்கிறேன் ஏற்கனவே இது ஒரு மூடிய சுற்று என்பதை நினைவில் கொள்க எனவே மின்னழுத்தங்கள் சற்றே வித்தியாசமாக இருக்கின்றன இரண்டு நிகழ்வுகளிலும் நான் 220110 வி மின்மாற்றி வைத்திருக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் 110 ஐப் பெறுவதற்கு பதிலாக எனக்கு 109 8 கிடைக்கிறது 0 2 வோல்ட் மின்னோட்டத்தை புழக்கத்தில் விடுகிறது ஏனெனில் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் மின்மாற்றியின் எதிர்ப்பு மற்றும் கசிவு எதிர்வினை உண்மையில் மிகவும் சிறியது எனவே 0 2 வோல்ட்டுகளுக்கு கூட சில 10 ஆம்பியர்களின் வரிசையின் மின்னோட்டத்தைப் பெறலாம் மின்மாற்றி பெரிய திறன் கொண்டதாக இருந்தால் அது மிகவும் சாத்தியமாகும் இது ஒரு பெரிய திறன் மின்மாற்றி என்றால் எதிர்ப்புகள் மிகவும் சிறியதாக இருக்கும் என்பதால் நான் அடிப்படையில் ஒரு பெரிய சுழற்சி மின்னோட்டத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன் எனவே முடிந்தவரை திறந்த சுற்று மின்னழுத்தங்கள் போதுமான அளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை திறந்த சுற்று மின்னழுத்தங்கள் போதுமானதாக இருக்க வேண்டும் திறந்த சுற்று மின்னழுத்தங்கள் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் இந்த மின்மாற்றி வழியாகச் செல்லும் சுழற்சி மின்னோட்டத்தை நான் பெறுவேன் இப்போது இந்த இரண்டு முனையங்களுக்கிடையில் சுமைகளை இணைப்பேன் எனவே இங்கே என் சுமை உள்ளது மின்மாற்றி இணைப்பின் இணையான செயல்பாடு இதுதான் இப்போதே இரண்டு மின்மாற்றிகள் இணையாக இயங்கும்போது சுமை எவ்வாறு பகிரப்படுகிறது என்பதற்கான வெளிப்பாடுகளை உண்மையில் பெற முடியுமா என்பதைப் பார்ப்போம் எனவே நான் மின்னழுத்த V1 ஐப் பயன்படுத்துகிறேன் என்பதைக் காண்பிப்பேன் முதல் வழக்கில் நான் விவாதிக்கப் போகும் இரண்டு வழக்குகள் உள்ளன என்று கருதுகிறேன் திறந்த சுற்று மின்னழுத்தங்கள் சரியாக ஒரே மாதிரியானவை என்று நான் கருதப் போகிறேன் இது மிகவும் நம்பத்தகாதது இருப்பினும் இது எளிமையான நிகழ்வுகளில் ஒன்றாகும் எனவே நாங்கள் எளிமையான வழக்கைத் தொடங்குகிறோம் எனவே OC மின்னழுத்தங்கள் சரியாகவே இருக்கின்றன இது வழக்கு 1 சரி நான் இங்கே V1 ஐக் கொண்டிருக்கிறேன் ஒரு மின்மாற்றியின் சமமான மின்மறுப்பை Z1 எனக் காட்டுகிறேன் இது உண்மையில் Z சமமான ஒன்றாகும் நான் அதை Z1 என்று சுருக்கமாகக் கூறலாம் எனக்கு இன்னும் ஒரு மின்மாற்றி உள்ளது இது இணையாக இணைக்கப்பட்டுள்ளது இது உண்மையில் Z2 இன் மின்மறுப்பைக் கொண்டுள்ளது சரி இந்த இரண்டையும் நான் மின்மறுப்புகளாக வைத்திருந்தால் இறுதியாக நான் அதை சுமைக்கு இணைக்கப் போகிறேன் மற்றும் சுமை இரண்டாம் நிலை பொதுவான புள்ளிக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் Z2 ஐ மறைத்தால் இது சமமானதைக் காட்டுகிறது ஒரு மின்மாற்றியின் சுற்று 1 நான் Z1 ஐ மறைத்தால் Z2 மட்டும் எனக்கு இரண்டாவது மின்மாற்றியின் சமமான சுற்றுவட்டத்தை அளிக்கிறது நான் இணையான கிளைகளை புறக்கணிக்கிறேன் ஏனென்றால் எல்லா இரும்பு இழப்புகளும் எதைப் பற்றி நாம் தேவையற்ற முறையில் கவலைப்படவில்லை நான் கவலைப்படவில்லை அந்த முனைய நிலையைப் பற்றி நான் முக்கியமாக கவலைப்படுகிறேன் ஏனென்றால் டெர்மினல்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் மின்னழுத்த ஒழுங்குமுறை என்ன இது Req மற்றும் Xeq ஆகியவற்றைப் பொறுத்தது அதனால்தான் நான் Z ஐப் பற்றி மட்டுமே கவலைப்படுகிறேன் எனவே இதுதான் இங்கே என் சுமை எனவே இதை நான் IL என்று அழைக்கலாம் இந்த மின்னழுத்தத்தை VL என அழைக்கலாம் இது V2 ஆக இருக்க வேண்டும் நான் V1 ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே இதை நான் I1 என அழைத்தால் V1 I1 Z1 என்று சொல்ல முடியும் இதை I2 I1Z1 ILZL என்று அழைக்கலாம் அதேபோல் இதை I2Z2 ILZL என்றும் எழுத முடியும் ஏனெனில் உள்ளீட்டு மின்னழுத்தம் ஒன்றே திறந்த சுற்று மின்னழுத்தம் ஒன்றே என்று நான் கருதுகிறேன் இதை இப்படி எழுத முடிகிறது தூண்டப்பட்ட ஈ எஃப் கள் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை அதைத்தான் நான் கருதுகிறேன் எனவே சுமை இல்லாவிட்டால் இது செல்லுபடியாகும் பின்னர் நான் IL 0 ஐ பெறப்போகிறேன் இந்த விஷயத்தில் நான் நிச்சயமாக எழுத முடியும் I1I2IL கிர்ச்சோஃப் சட்டம் சரி எனவே IL 0 என்றால் I1 I2 ஆகவும் நேர்மாறாகவும் இருக்கும் I1 எனவே I2 க்கு சமமாக இருக்கும் நான் இதை திறந்தவுடன் மின்னழுத்தங்களில் உண்மையில் எந்த வித்தியாசமும் இல்லை என்றால் நான் நிச்சயமாக இந்த விஷயத்தில் சரியாக இருக்கப் போகிறேன் எந்த மின்னோட்டமும் எங்கும் பாயாது இது ஒரு இறந்த சுற்று அடிப்படையில் உள்ளது நான் சுமையைத் திறந்தவுடன் எந்த இடத்திலும் எந்த மின்னோட்டமும் பாயவில்லை எனவே எந்த சுமை நிபந்தனையின் கீழும் I1 I2 இது 0 க்கு சமம் ஏனென்றால் நான் முழுமையான சுற்றுவட்டத்தைத் திறந்துவிட்டேன் மின்சாரம் பிரிவு சட்டத்தில் I1 இணையான தற்போதைய பிரிவு சட்டத்திற்கு சமம் இதேபோல் I2 என்பது இருக்கப்போகிறது தயவுசெய்து இந்த விஷயங்கள் அனைத்தும் சிக்கலான எண்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலே உள்ள சமன்பாட்டை VL அல்லது VL ஆல் பெருக்கலாம் நான் ஒரு சிக்கலான பெருக்கத்தைப் பற்றி பேசுகிறேன் என்றால் VL IL அல்லது IL VL எனக்கு வெளிப்படையான சக்தியைத் தரும் சிக்கலான பிரதிநிதித்துவத்தைப் பற்றி பேசும்போது இதைப் பற்றி பேசினோம் எனவே நான் அடிப்படையில் S1 ஐப் பெறுவேன் அது சமமாக இருக்கும் மற்றும் சமமாக இருக்கும் SL என்பது மொத்த சுமை வெளிப்படையான சக்தி எனவே இதை நான் P jQ வடிவத்தில் பெறுகிறேன் எந்த கட்ட கோணமும் இல்லாமல் ஒரு வோல்ட் ஆம்பியர் மதிப்பாக இதை நான் பெறவில்லை நான் ஒரு கட்ட கோணத்தைப் பெறுகிறேன் அந்த கட்ட கோணத்தை நான் இதை P1 jQ1 என்று அழைக்கிறேன் இதேபோல் நான் S2 ஐப் என எழுத வேண்டும் எனவே மின்மறுப்பு எனக்குத் தெரிந்தால் இரண்டு மின்மாற்றிகள் இடையே வெளிப்படையான சக்திகள் எவ்வாறு சரியாகப் பிரிக்கப்படுகின்றன என்பதை என்னால் பெற முடியும் நான் இரண்டு 1 KVA மின்மாற்றிகள் 1 KVA பிளஸ் 1 KVA என்று சொல்லிவிட்டு எனக்கு 1 5 KVA சுமை வருவதாகக் கூறினால் அவர்கள் இருவரும் அந்த சுமையை சமமாகப் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் ஒவ்வொன்றையும் விட 0 75 எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவற்றில் ஒன்றை 1 எடுத்து மற்றொன்று 0 5 ஐ எடுத்துக் கொள்கிறது ஏனென்றால் நான் இதை மேலும் அதிகரித்தால் நான் 2 KVA மின்மாற்றிகளை ஒன்றாக இணைத்துள்ளேன் என்று சொன்னால் இரண்டு 1 KVA மின்மாற்றிகள் ஒன்றாக இருப்பதால் நான் 2 KVA சுமைகளை வழங்க விரும்பினேன் 1 5 இல் மின்மாற்றிகளில் ஒன்று அதன் விளிம்பை எட்டியிருக்கலாம் இதை மேலும் ஏற்ற முடியாது எனவே நான் 1 5 kVA ஐ விட அதிகமான சுமைகளை அதிகரிக்க முயற்சித்தால் இந்த 1 kVA ஐ ஏற்கனவே எடுத்துள்ள மின்மாற்றிகளில் ஒன்று அனைத்து நிகழ்தகவுகளிலும் அதிக சுமை ஏற்றப்படும் எனவே இரண்டு மின்மாற்றிகள் இடையே ஒரு குறிப்பிட்ட கே ஏ எவ்வாறு சரியாகப் பிரிக்கப்படுகிறது என்பது இந்த மின்மாற்றிகள் ஒவ்வொன்றின் மின்மறுப்பு என்ன என்பதைப் பொறுத்தது மின்மறுப்புகள் சமமாக இருந்தால் நான் சமமான மின்னோட்டப் பிரிவைப் பெறப்போகிறேன் மின்மறுப்புகள் சமமாக இல்லாவிட்டால் வெவ்வேறு மின்மாற்றிகளால் எடுக்கப்படும் நீரோட்டங்களின் மாறுபட்ட மதிப்புகளை நான் நிச்சயமாகக் கொண்டிருப்பேன் இதன் காரணமாக சுமை பகிர்வு அடிப்படையில் நான் முரண்பாட்டைக் கொண்டிருக்கப் போகிறேன் சுமை சமமாகப் பகிரப்படாவிட்டால் மொத்த மின்மாற்றிகளின் முழுமையான திறனுடன் அவற்றை ஏற்ற முடியாது அவற்றில் ஒன்று சுமைகளை அதிகமாகப் பகிர்வதால் அது வேகமாக உடைந்து விடும் சரி எனவே மின்மறுப்புகள் கிட்டத்தட்ட சமமாக இல்லாவிட்டால் கிட்டத்தட்ட ஒப்பிடத்தக்கது சரியாக சமமாகப் பெறுவது மிகவும் கடினம் ஆனால் முடிந்தவரை அவை போதுமான அளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் எனவே இது ஒரு நிபந்தனை நான் முன்பு குறிப்பிடவில்லை ஐந்தாவது நிபந்தனையான இணையான செயல்பாட்டிற்கு திருப்தி அளிக்க வேண்டிய நிபந்தனைகளில் சுமை பகிர்வைக் காண்பிக்கும் முன் இதைக் குறிப்பிட நான் விரும்பவில்லை எனவே தயவுசெய்து தொடர் அளவுருக்கள் அல்லது ஒரு யூனிட் மின்மறுப்புகள் சமம் என்று நான் கூறுவேன் அவற்றின் ஒரு யூனிட் மின்மறுப்புகள் சமமாக இருக்க வேண்டும் நாங்கள் டுடோரியலைச் செய்யும்போது இதை இன்னும் உன்னிப்பாகப் பார்ப்போம் சரி இணையான செயல்பாட்டில் சில சிக்கல்களை உங்களுக்குத் தருகிறேன் அவர்கள் சுமைகளை எவ்வாறு சரியாகப் பகிர்கிறார்கள் என்பதைச் சரிபார்க்க முயற்சிப்போம் பின்னர் அங்கிருந்து செல்லுங்கள் இரண்டாவது வழக்கு இப்போது பார்ப்போம் திறந்த சுற்று மின்னழுத்தங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் முதல் வழக்கு இதுவாகும் இரண்டாவது வழக்கு OC மின்னழுத்தங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும்போது திறந்த சுற்று மின்னழுத்தங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று நான் கூறும்போது இப்போது இரண்டாம் பக்கத்தை முழுமையாகப் பார்க்கிறேன் சரி மின்மாற்றிகளில் ஒன்று மின்னழுத்தம் E1 ஆகவும் மற்ற மின்மாற்றி திறந்த சுற்று மின்னழுத்தத்தை E2 ஆகவும் கொண்டுள்ளது என்று கருதுகிறேன் இந்த இரண்டு விஷயங்களும் V2 நாம் என்ன பார்க்கிறோம் அல்லது V2 நாம் என்ன பார்க்கிறோம் V2 மின்மாற்றிகளில் ஒன்றிற்கு மின்மாற்றிகளில் ஒன்றின் இரண்டாம் பக்க திறந்த சுற்று மின்னழுத்தம் E1 ஆகும் இரண்டாவது மின்மாற்றிக்கான இரண்டாம் பக்க திறந்த சுற்று மின்னழுத்தம் E2 ஆகும் அவை சற்று வித்தியாசமாக இருக்கின்றன 110 ஐக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக நான் உங்களிடம் சொன்னது போல ஒவ்வொன்றும் 109 ஐக் கொண்டிருக்கலாம் மற்றொன்று 110 ஐக் கொண்டிருக்கலாம் மீண்டும் நான் இங்கே மின்மறுப்புகளைக் காட்டப் போகிறேன் இது Z1 மற்றும் இது Z2 மற்றும் இரண்டும் அவற்றில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன நான் இங்கே ஒரு சுமை வரப்போகிறேன் இதுதான் திரும்பும் பாதை எனவே இது ZL ஆகும் எனவே இது VL ஆக இருக்கும் எனவே Z1 மற்றும் Z2 மூலமாகவும் சமமற்ற மின்னழுத்த சொட்டுகள் இருக்கலாம் அதனால்தான் முனையத்தின் குறுக்கே அதே மின்னழுத்த வி சரி எனவே நான் இந்த விஷயத்தில் எழுத முடியும் எனவே நான் ஒரு குறிப்பு புள்ளியைப் பற்றி பேசுகிறேன் என்றால் இதுதான் இதை அல்லது என கூறலாம் இதை இரண்டையும் கழித்தால் கிடைக்கும் சுமை நிலை இல்லாமல் இதை ஆராயுங்கள் எந்த சுமையும் இணைக்கப்படவில்லை என்றால் IL என்பது I1I20 சமமாக இருக்கும் இதில் இருந்து சர்குலேடிங் கரண்ட் கிடைக்கும் இந்த மூன்றிலிருந்து மற்றும் இது சுற்றும் மின்னோட்டமாகும் எனவே திறந்த மின்சுற்று மின்னழுத்தங்களை நான் சற்று வித்தியாசமாக வைத்திருக்கும்போது மின்மாற்றி வழியாக சுற்றும் மின்னோட்டம் மின்மாற்றியின் மின்மறுப்புகள் இயல்பாகவே மிகக் குறைவாக இருந்தால் அது சற்று அதிக திறன் கொண்டதாக இருக்கும் இது மிக அதிக திறன் கொண்ட மின்மாற்றியில் நிகழ்கிறது என்னிடம் மிக அதிக திறன் கொண்ட மின்மாற்றி இருக்கும் போதெல்லாம் அடிப்படையில் புழக்கத்தில் இருக்கும் மின்னோட்டம் மிகப் பெரியதாக இருக்கப் போகிறேன் ஏனெனில் உள்ளார்ந்த மின்மறுப்புகள் குறைவாக இருக்கும் இது ஒரு பெரிய திறன் மின்மாற்றி என்றால் அது நிறைய மின்னோட்டத்தையும் கொண்டு செல்லப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இது நிறைய மின்னோட்டமாக இருந்தால் அதாவது முறுக்குகளின் தடிமன் மிக அதிகமாக இருக்கும் முறுக்குகளின் தடிமன் அதிகமாக இருக்கும் வெளிப்படையாக நான் எதிர்ப்பை சிறியதாக இருக்கப் போகிறேன் எனவே ஆய்வகத்தில் உள்ள 1 kVA மின்மாற்றியைப் பார்த்தால் ஒரு துணை மின்நிலையத்தில் 100 kVA மின்மாற்றியைக் காணினால் துணை மின்நிலையத்தில் 100 kVA மின்மாற்றி மிகச் சிறிய உண்மையான ஓமிக் மின்மறுப்பைக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் தொடர்ந்து காணலாம் நான் அதை ஒரு யூனிட்டில் கணக்கிடும்போது அவை அனைத்தும் ஒப்பிடத்தக்கதாக இருக்கலாம் ஏனெனில் அவற்றின் மதிப்பிடப்பட்ட தற்போதைய சுமக்கும் திறன் மற்றும் அவற்றின் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்த திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் சதவீத மின்மறுப்புகள் கணக்கிடப்படுகின்றன பொதுவாக இது கணக்கிடப்படுகிறது எனவே மின்னழுத்த வேறுபாடு மிகச் சிறியதாக இருந்தாலும் கூட பெரிய திறன் மின்மாற்றிகளில் புழக்கத்தில் இருக்கும் மின்னோட்டம் பெரியதாக இருப்பதை நான் அறிவேன் சுமை நிலையில் IL ஐ இவ்வாறு I1I2 என எழுதலாம் I1 ஐ E1 I1Z1 இவ்வாறு எழுதலாம் இது I1I2ZL சமமாக இருக்கும் I1 க்கான வெளிப்பாட்டை என்னால் எழுத முடியும் நீங்கள் அதை Z1 Z2 ZL மற்றும் I2 அடிப்படையில் எழுதலாம் இந்த I1 ஐ சமன்பாடு 2 க்கு மாற்றுவதன் மூலம் இந்த வெளிப்பாட்டிலிருந்து I1 ஐ அகற்றவும் எனவே நீங்கள் அடிப்படையில் சில இயற்கணித ஏமாற்று வித்தைகளைச் செய்யப் போகிறீர்கள் பின்னர் தனித்தனியாக I1 மற்றும் I2 க்கான ஒரு வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் இது சுமைகள் எவ்வாறு பகிரப்படுகின்றன என்பதை நேரடியாக உங்களுக்குத் தரும் அது பற்றியது உங்களிடம் சமமற்ற மின்னழுத்த விகிதங்கள் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் வழித்தோன்றலை நிறைவு செய்வீர்கள் என்ற வெளிப்பாடுகளைப் பயன்படுத்தி சுமைகளை எவ்வாறு பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதைப் பெற முடியும் எனவே மின்னழுத்த விகிதங்கள் சமமாக இருக்கும்போதெல்லாம் மின்மாற்றிகளின் இணையான செயல்பாடு சாத்தியமாகும் ஆனால் அவை வெவ்வேறு திறன் கொண்டதாக இருந்தாலும் நான் நிச்சயமாக 50 கே ஏ மின்மாற்றிக்கு இணையாக 100 கே ஏ மின்மாற்றியை இயக்க முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒரு சுமை பகிர்ந்தால் மட்டுமே விஷயம் 120 கே 100 kVA 80 ஐ எடுக்க விரும்புகிறேன் மற்ற மின்மாற்றி 50 kVA 40 ஐ எடுக்க விரும்புகிறேன் அவற்றின் மதிப்பீட்டிற்கு ஏற்ப சுமை பிரிவை நான் உண்மையில் பார்க்கிறேனா என்பதுதான் மிக முக்கியமானது 100 kVA சிங்கங்களின் பங்கை எடுக்க வேண்டும் 50 kVA குறைந்த அளவு எடுக்க வேண்டும் மேலும் மின்மறுப்புகள் ஒப்பிடத்தக்கதாக இருந்தால் அதுதான் நடக்க வேண்டும்